ரியல் டைம் டாஸ்க்கு ஸ்கேட்யூலிங்கை நாம் பார்த்தோம் நாம் எளிமையான ஸ்கேட்யூலர்களுடன் தொடங்குவோ பின்னர் பல்வேறு வகையான ஸ்கேட்யூலர்களைப் பயன்படுத்தும் நுட்பமான தன்மையைப் பொறுத்து மேலும் அதிநவீன டாஸ்க்கு ஸ்கேட்யூலர்கள் மற்றும் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களைப் பற்றி விவாதிப்போம் கிளாக் டிரவன் ஸ்கேட்யூலர்கள் எளிமையான ஸ்கேட்யூலர்கள் என்று நாம் கூறினோம் சென்ற லெக்சரில் நாம் சிம்பிள் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ்ஸ்களுடன் தொடங்கினோம் பின்னர் நாம் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரைப் பார்த்தோம் பின்னர் நாம் சைக்கிளிக் ஸ்கேட்யூலரை தொடங்கினோம் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலரில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டாஸ்க்குகளின் டேபிளையும் அவற்றின் எக்சீக்யூசன் டைமையும் பராமரிக்கிறது என்றும் அது ஒவ்வொரு முறையும் ஒரு டைமரை செட் செய்கிறது என்றும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் டைமர்கள் ஒன் செட் டைமர்கள் மற்றும் எத்தனை முறை தேவைப்படுகிறது மற்றும் இது ஒரு பெரிய ஓவர்ஹெட் ஆகும் ஏனெனில் சிம்பிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் ஒவ்வொரு ஸ்கேட்யூலர் எக்சீக்யூஷனிற்கும் ஒரு மில்லி விநாடி அல்லது அதற்கும் குறைவாக மட்டுமே தேவைப்படுகிறது அதாவது ஸ்கேட்யூலிங் பாயிண்ட்டில் செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு ஸ்கேட்யூலர் இன்ஸ்டன்ஸ் ஆகும் பின்னர் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் இந்த சிக்கலை சமாளிக்கும் என்று நாம் சொன்னோம் மேலும் இவை மல்டி ரேட் டாஸ்க்குகளை கையாள முடியும் என்ற பொருளில் மிகவும் சிக்கலானவை வெவ்வேறு பீரியட்களில் செயல்படுத்த வேண்டிய டாஸ்க்குகள் மற்றும் சிஸ்டம் இணிஷியலைஸ் செய்யும் போது ஒரு சைக்கிளிக் பீரியாடிக் டைமரை ஒரு முறை திறமையாக அமைப்பது மட்டுமே அதற்கு தேவைப்படுகிறது ஆனால் ஒரு சைக்கிளிக் ஸ்கேட்யூலருக்கான டேபிலை அமைப்பது ஒரு டேபிள் டிரவன் ஸ்கேட்யூலர் அல்லது ஒரு சிம்பிள் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் உடன் ஒப்பிடும்போது அற்பமானதல்ல மேலும் வெவ்வேறு பீரியட்களுடன் n டாஸ்க்குகள் இருந்தால் ஸ்கேட்யூலை உருவாக்க வேண்டிய பீரியட் அவற்றின் பீரியட்களின் LCM ஆகும் இதற்கிடையில் சில டாஸ்க்குகள் பல முறை மீண்டும் மீண்டும் நிகழக்கூடும் சில டாஸ்க்குகள் ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடும் பீரியட்களின் இந்த எல் M ஹைப்பர் பீரியட் அல்லது மேஜர் சைக்கில் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மேஜர் சைக்கில் பிரேம்களாக சம அளவிலான பிரேம்களாக பிரிக்கப்படுகிறது இந்த பிரேம் பவுண்ட்றிகளில் ஒரு இன்டரப்ட்டைக் கொடுக்க பீரியாடிக் டைமர் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் ஒருபீரியாடிக் டைமர் இன்டரப்ட்டு வரும்போது இந்த ஸ்கேட்யூலர் இயங்குகிறது மற்றும் ஸ்கேட்யூலர் ஸ்கேட்யூல் டேபிலை கலந்தாலோசிப்பதன் மூலம் அடுத்த டாஸ்க்கை இயக்க முடிவு செய்கிறது இந்த சைக்கிளிக் ஸ்கேட்யூலரில் ரூல்களை அமைப்பது மற்றும் டாஸ்க்குகளை பிரேம்களுக்கு ஒதுக்குவது ஒரு பெரிய சவாலாகும் இப்போது இந்த பிரேம்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன பிரேம் டைம் மற்றும் பிரேம்களுக்கு ஒதுக்கப்பட்ட டாஸ்க்குகள் என்பதை பற்றி விவாதிக்க தொடரலாம் மேஜர் சைக்கிலில் டாஸ்க்குகள் பிரேம்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன இதில் ஒரு பகுதியில் முதல் பிரேமமிற்கு இந்த பச்சை வண்ண டாஸ்க்கு இரண்டாவதிற்கு சிவப்பு மூன்றில் மஞ்சள் என்றவாறு மற்றும் அடுத்த மேஜர் சைக்கிலில் அவை ஒரே மாதிரியாக மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன அடிப்படையில் ஒரு மேஜர் சைக்கிலிற்க்கான ஸ்கேட்யூலை ஒரு சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் ஸ்டோர் செய்து வைக்கலாம் அதேசமயம் ஒரு மேஜர் சைக்கில் சில பிரேம்களைக் கொண்டிருக்கலாம் உதாரணத்திற்கு 12 பிரேம்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் ஸ்கேட்யூல் டேபிளில் ஒரு என்ட்றி ஆக 12 என்ட்றிகள் இருக்கும் ஒவ்வொரு என்ட்றியும் எந்த டாஸ்க்கு அல்லது எந்த ப்ரோக்ராம் டாஸ்க்குகளை இயக்க வேண்டும் என்பதை மற்றும் பேசிக் ப்ரோக்ராம்களை இந்த சிம்பிள் ஸ்கேட்யூலர்கள் அடையாளம் காணும் ப்ரோக்ராம் 1 ப்ரோக்ராம் 2 அடுத்து அடுத்து என்று இயக்கப்பட உள்ளன மேஜர் சைக்கில் டாஸ்க்கு பீரியட்களின் எல் எம் ஆல் தீர்மானிக்கப்படுகிறது மற்றும் டாஸ்க்குகள் தன்னிச்சையான கட்டங்களாக இருக்கும்போது கூட சைக்கிளிக் ஸ்கேட்யூலரால் இதைக் கையாள முடியும் ஏனெனில் சில ஆரம்பகட்ட சைக்கில்களுக்கு அதாவது ஃபேஸ் டைம் வரை உள்ள டாஸ்க்கிற்காக ஒதுக்கப்பட்ட பிரேம் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் ஏனெனில் ஃபேஸ் முடிந்ததும் தான் டாஸ்க் இன்ஸ்டன்ஸ்கள் எழும் ஆனால் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை பிரிக்கவில்லை என்றால் எல் M ஒரு ஒருங்கிணைந்த எண்ணிக்கையிலான பிரேம்களைக் கொண்டிருப்பதால் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் பிரேம் மேஜர் சைக்கிலை பிரிக்கிறது அவ்வாறு இல்லையென்றால் பிரேம் மேஜர் சைக்கிலை பிரிக்காது பின்னர் மேஜர் சைக்கில் எல்லையில் சில சைக்கிலை முடிக்க இயலாது எனவே ஸ்கெட்யூல் மேஜர் சைக்கிலை விட மிகப் பெரியதாக சேமிக்கப்பட வேண்டும் இதன் காரணமாக பிரேம் சைஸ்சை அமைப்பதற்கான தேவைகளில் இதுவும் ஒன்றாகும் அதாவது பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை பிரிக்க வேண்டும் இல்லையெனில் டேபிலில் சேமிக்க வேண்டிய ஸ்கெட்யூல் மிக நீளமானதாக இருக்கும் ஒரு பொதுவான பயன்பாட்டில் சிறிய சைக்கிளிக் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்கும் பிரேம்கள் என்று நாம் கருதலாம் பிரேம் எல்லைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் உருவாக்கப்படும் இன்டரப்ட்டுகளால் குறிக்கப்படுகின்றன மேஜர் சைக்கில் டாஸ்க்குக் பீரியட்களில் சிறப்பாகத் தீர்மானிக்கப்படும் அது டாஸ்க்கு பீரியட்களின் எல் பின்னர் அது n எண்ணிக்கையிலான சமமான பிரேம்களாகப் பிரிக்கப்படுகிறது பின்னர் பீரியாடிக் ஸ்கேட்யூலர் ஒவ்வொரு பிரேம் நீளத்திற்கு பிறகு இன்டரப்ட்டு ஏற்படுத்த அமைக்கப்பட்டுள்ளது பீரியாடிக் டைமர் இடமிருந்து இன்டரப்ட்டு வந்தவுடன் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர்கள் இயங்கத் தொடங்குகின்றன ஸ்கேட்யூல் டேபிளை கலந்து ஆலோசிக்கின்றன மற்றும் டேபிலில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்புடைய டாஸ்க்கைச் செய்கின்றன முன்கூட்டியே முடிக்கும் டாஸ்க்கு செயலற்றதாகத் திரும்புகிறது பின்னர் அடுத்த பிரேம் எல்லை குறிப்பிட்ட பீரியாடிக் டைமர் இடமிருந்து இன்டரப்ட்டு மூலம் ஏற்படுகிறது சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் செயலில் ஈடுபடுகிறது ஸ்கேட்யூல் டேபிளை கலந்தாலோசிக்கிறது அடுத்ததாக இயங்குவதற்கான டாஸ்க்கை க் கண்டுபிடிக்கிறது இது இந்த விஷயத்தில் p4 ஆகும் அதன் எக்சீக்யூசன் தொடங்குகிறது இது ஆரம்பத்தில் நிறைவடைகிறது பின்னர் அடுத்த பிரேம் இங்கே முடிகிறது மேஜர் சைக்கிலிற்கு பிறகு இந்த ஸ்கேட்யூல் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இங்கே சிவப்பு கோட்டின் இந்த சிறிய நீளம் டாஸ்க்கு எக்சீக்யூசன் டைம் காட்டிலும் ஸ்கேட்யூலர் எக்சீக்யூசன் டைம் குறைவு என்பதை குறிக்கும் இது திறமையான ஸ்கேட்யூலர் ஆகும் ஒவ்வொரு ஸ்கேட்யூலிலும் தேவைப்படுகிற ஜாப் சிறியது இன்டரப்ட்டு ஏற்பட்டவுடன் ஸ்கேட்யூல் டேபிளை கலந்தாலோசித்து அதனுடன் தொடர்புடைய டாஸ்க்கை செய்யத் தொடங்கும் வேறு எந்த செயலும் இல்லை டைமர் அமைப்பும் இல்லை ஏனெனில் இது ஒரு பீரியாடிக் டைமர் சிஸ்டம் இணிஷியலைசேஷன் போது ஒரு முறை அமைக்க படுகிறது வழக்கமான ஸ்கேட்யூல் டேபிள் வெவ்வேறு பிரேம்கள் மற்றும் செயல்படுத்தப்பட வேண்டிய டாஸ்க்குகளை போல இருக்கும் நிச்சயமாக உங்கள் புரிதலுக்காக இதைக் காட்டியுள்ளோம் ஆனால் பின்னர் ஒரு உண்மையான டாஸ்க்கு டேபிலில் பிரேம் எண் முதலியன எழுத வேண்டியதில்லை எந்த டாஸ்க்கை செயல்படுத்த வேண்டும் என்ற வரிசையில் நாம் சேமிக்கிறோம் செயல்படுத்தப்பட வேண்டிய ப்ரோக்ராம் எக்சீக்யூட்டபிளின் பெயர் மற்றும் இந்த வரிசையில் உள்ள ஸ்கேட்யூலர் இன்டக்ஸ்கள் மற்றும் டாஸ்க்குகளின் திசையன் மற்றும் கரண்ட் டாஸ்க்கைக் கண்டுபிடித்து எக்சீக்யூசனை தொடங்குகிறது மற்றும் டேபில் இன்டக்ஸ்சை அதிகரிக்கிறது ஸ்கேட்யூலரை உருவாக்குவதே ஒரு சைக்கிளிக் ஸ்கேட்யூலரை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் இங்கே இரண்டு முக்கியமான அம்சங்கள் யாதெனில் ஒன்று பிரேமின் கால சைஸ்சை எவ்வாறு சரிசெய்வது இரண்டாவது பிரேம்களுக்கு எவ்வாறு டாஸ்க்குகளை ஒதுக்குவது இந்த இரண்டு செயல்களையும் செய்தபின் நம்மிடம் பிரேம்கள் மற்றும் டாஸ்க்குகள் இருக்கும் ஸ்கேட்யூல் டேபிள் இருக்கும் ஸ்கேட்யூல் டேபிளை உருவாக்குவதற்கான ஒருமைப்பாட்டைப் பார்ப்போம் ஸ்கேட்யூலை உருவாக்க நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் பின்வருமாறு முதலில் செய்ய வேண்டியது பிரேம் சைஸ்சை தேர்ந்தெடுப்பது பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரேம் சைஸ்சை பெறுவதற்கான முதல் முயற்சியில் நாம் எப்போதும் வெற்றிபெறாமல் இருக்கலாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரேம் சைஸ்சை பெற்றால் ஜாப் மிகவும் எளிதானது அடுத்த கட்டமாக ஜாப்ஸ்களை பிரேம்களில் வைப்பது ஆனால் பெரும்பாலும் அந்த விஷயத்தில் எந்த பிரேம் சைஸ்சும் பொருத்தமானதல்ல நாம் சில ஜாப்களை சிறிய ஜாப்களாக உடைக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் மற்றும் வழிமுறை என்னவென்றால் அதிக எக்சீக்யூசன் டைம் கொண்ட ஜாப்கள் சரியான பிரேம் சைஸ் கண்டுபிடிப்பதைத் தடுக்கின்றன இவை ஸ்கெட்யூல் அமைப்பதிலும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் நம்மால் சரியான பிரேம் சைஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் இவை சிம்பிள் ஸ்கேட்யூலர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இவை பிரீஎம்ட்டிவ் இல்லை அவை ஒவ்வொரு பிரேமிலும் ஒரு நிரலை செயல்படுத்தத் தொடங்குகின்றன மேலும் சில ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் எழக்கூடும் பின்னர் நாம் சில டாஸ்க்குகளை பிரீஎம்ட் செய்ய வேண்டும் என்பதல்ல எங்களிடம் ஒரு சிம்பிள் அட்டவணை உள்ளது மற்றும் பிரேம் எல்லைகளுக்கு ஒத்த இன்டரப்ட்டு கள் மற்றும் சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் ஸ்கேட்யூல் டேபிளை கலந்தாலோசித்து தொடர்புடைய டாஸ்க்கை செயல்படுத்தத் தொடங்குகிறார் எடுத்துக்காட்டாக நம்மிடம் நான்கு டாஸ்க்குகள் A B C D மற்றும் ஒவ்வொரு ஜாப்பிற்கும் டாஸ்க்கு நிகழ்விற்கும் தேவைப்படும் கம்ப்யூட்டேசன் டைம் வரையறுக்கப்படுகிறது A க்கு 1 மில்லி விநாடி B க்கு 3 மில்லி விநாடிகள் தேவை C க்கு 2 மற்றும் D க்கு 8 மில்லி விநாடிகள் தேவை முதல் இரண்டுக்கு பீரியட் 10 அடுத்த இரண்டிற்கு 20 மற்றும் டெட்லைன் பீரியடிற்கு சமம் அடுத்த இன்ஸ்டன்சிற்கு முன் இந்த டாஸ்க்குக்கு அடுத்த ஜாப் வரும் முன் டாஸ்க்கு எக்சீக்யூட் ஆகவேண்டும் D ஒரு பெரிய டாஸ்க்கு அதை நாம் 2 மற்றும் 6 ஆக இப்போது பிரிக்கிறோம் இங்கே மேஜர் சைக்கில் 20 ஆகும் இது இந்த நான்கு ஜாப்களின் பீரியட் உடைய எல் எம் L M ஆகும் இது 20 மில்லி விநாடிகள் ஆகும் மேலும் ஒரு பிரேம் சைஸ் தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு பிரேம் சைஸ்சிற்கும் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்க வேண்டும் எனவே ஒரு டேபிள் தேர்வு செய்ய முடிவு செய்கிறோம் ஆனால் ஏன் 2 அல்லது 5 இல்லை நாம் செல்லும்போது ஒவ்வொரு பிரேமும் எந்தவொரு ஜாப்க்கும் இடமளிக்க வேண்டும் என்பதைக் காண்போம் எந்தவொரு ஜாப்பும் ஒரு பிரேமில் முடிக்க முடிய வேண்டும் சாத்தியமான பிரேம் சைஸ் 1 2 5 10 மற்றும் 20 மற்றும் 1 2 5 ஐப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இங்கே நமக்கு 8 தேவைப்படும் ஒரு ஜாப் உள்ளது எனவே நாம் 10 ஐ தேர்வு செய்யலாம் ஒருமுறை நாம் வெவ்வேறு பிரேம்களில் வைக்கலாம் என்று தேர்ந்தெடுத்தோம் என்றாலும் மேலும் உற்று நோக்கி விவாதிக்கலாம் இந்த வழக்கில் சைக்கிளிக் ஸ்கேட்யூலர் 0 என்பது பிரேம் எண் 0 என்றால் எளிது பின்னர் இரண்டு பிரேம்கள் உள்ளன நாம் 10 ஐத் தேர்ந்தெடுத்தால் அது A B C D ஐ இயக்குகிறது இல்லையெனில் அது A B D இயக்கும் பின்னர் பிரேம் எண் செயல்படுத்தப்படுகிறது பிரேம் சைஸ்சைத் தேர்ந்தெடுப்பதில் உள்ள தடைகள் பின்வருமாறு பிரேம் சைஸ் எந்த டாஸ்க்கு எக்சீக்யூசன் டைம்மையும் விட பெரியதாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு பிரேமிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் அது பிரேமில் அதன் செயல்பாட்டை முடிக்க வேண்டும் இது பிரேம் சைஸ்சை குறைவாக கட்டுப்படுத்துகிறது பிரேம் குறைந்த வரம்பில் இருக்கும் ஒரு டாஸ்க்கின் அதிகபட்ச செயல்பாட்டு நேரம் அதை விட சிறியதாக இருக்கக்கூடாது பிரேம் சைஸ்சின் இரண்டாவது தடை என்னவென்றால் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை அல்லது ஹைப்பர் பீரியட் பிரிக்க வேண்டும் மற்றும் மூன்றாவது தடை ஒரு டாஸ்க்கின் வெளியீட்டு நேரத்திற்கும் டாஸ்க் டெட்லைன் இரண்டிற்கும் இடையில் குறைந்தபட்சம் ஒரு பிரேம் இடைவெளி ஆவது இருக்க வேண்டும் டாஸ்க்கு மீண்டும் நிகழும் நேரம் ரிலீஸ் நேரத்திற்கும் டெட்லைனிற்கும் இடையில் குறைந்தது ஒரு பிரேம் ஆவது இருக்க வேண்டும் இது அவசியம் ஏனென்றால் டாஸ்க்கு வந்தால் டாஸ்க்கு மற்றும் ஜாப் வந்தால்அல்லது பிரேம் எல்லைக்குப் பிறகு விடுவிக்கப்பட்டால் அதை அந்த பிரேமிற்கு நாம் ஒதுக்க முடியாது ஏனெனில் பிரேம் எல்லையில் ஸ்கேட்யூலர் ஜாப்யைச் செயல்படுத்தத் தொடங்க வேண்டும் பிரேம் பவுண்ட்றிக்குப் பிறகு ஜாப் வந்தால் இந்த ஃபிரேமில் ஜாப்யைத் தொடங்குவது இயலாது மேலும் டெட்லைன் இங்கு எங்காவது அல்லது இந்த ஃபிரேமுக்குள் இருந்தால் பின்னர் அந்த ஜாப் டெட்லைனிற்கு முன் அதன் எக்சீக்யூசனை முடிக்க முடியாது நமக்கு அதனால்தான் எந்த ஒரு டாஸ்க்கின் ரிலீஸ் டைமிற்கும் அதன் கம்ப்லிசன் டைமிற்கும் இடையில் குறைந்தபட்சம் தெளிவான பிரேம் ஒன்று தேவைப்படுகிறது அங்குள்ள டெட்லைன் ஒரு தெளிவான பிரேம் ஆக இருக்க வேண்டும் ரிலீஸ் டைம் மற்றும் கம்ப்லிசன் டைம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மேலும் விளக்கப்படும் ஆனால் அதற்கு முன் முதல் விஷயம் என்னவென்றால் பிரேம் சைஸ் ஒரு முக்கியமான வடிவமைப்பு பராமீட்டர் ஆகும் பிரேம் சைஸ் பூர்த்தி செய்ய வேண்டிய மூன்று கட்டுப்பாடுகள் உள்ளன ஒன்று அது மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்க வேண்டும் இரண்டாவது பிரேம் சைஸ் மிகப்பெரிய ஜாப் சைஸ் விட பெரியதாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு டாஸ்க்கின் வெளியீட்டிற்கும் அதனுடன் தொடர்புடைய டெட்லைனிற்கும் இடையில் ஒரு பிரேம் இருக்க வேண்டும் முதல் இரண்டு எளிதானது முதலாவது பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்கிறதா இல்லையா என்பதைச் சரி பார்ப்பது இரண்டாவதாக பிரேம் சைஸ் மிகப்பெரிய டாஸ்க் சைஸ்சை விடப் பெரியதாக இருக்கிறதா என்பதைச் சரி பார்ப்பதும் எளிதானது ஆனால் மூன்றாவது கட்டுப்பாடு ஒரு ஜாப்பின் ரிலீஸ்சிற்கும் அதன் கம்ப்லிசனிற்கும் இடையில் ஒரு தெளிவான பிரேம் இருக்க வேண்டும் ஆகையால் டாஸ்க் சைஸ்சை விட F பெரிதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அதை இயக்குவது சிக்கலாகிவிடும் ஏனெனில் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ஸ்கேட்யூலர் எழுந்திருக்கும்போது அது சில ஜாப்யைச் செயல்படுத்தத் தொடங்க வேண்டும் மேலும் F மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்க வேண்டும் இல்லையெனில் ஸ்கேட்யூல் டேபிள் பெரியதாகி விடும் ஒரு டாஸ்க்கின் வருகைக்கும் அதன் டெட்லைன் விற்கும் இடையில் மூன்றாவது தடை குறைந்தபட்சம் ஒரு முழு பிரேம் கத்திலாவது இருக்க வேண்டும் இது பிரேம் அளவின் மேல் வரம்பை அமைக்கிறது நாம் ஒரு பிரேம் சைஸ்சை தேர்வு செய்யும்போது நமக்கு பல பிரேம் சைஸ் கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதைக் காணலாம் நாம் பெரிய பிரேம் சைஸ் தேர்வு செய்ய காரணம் அது ஓவர்ஹெட்டை குறைத்திடும் ஏனெனில் பீரியாடிக் டைமரில் வரும் இன்டரப்ட்டுகளுடன் னுள்ள ஸ்கேட்யூலர் ரன் செய்யப்படும் எண்ணிக்கை குறைவு ஆகிறது கட்டுப்பாடுகளை பூர்த்திசெய்யும் பல பிரேம் சைஸ் ஏற்றுக் கொள்ளப்படும் போது மிகப்பெரிய பிரேம் சைஸ்சை தேர்ந்தெடுப்பது சாதகமானது இந்த கட்டத்தில் நாம் ஏற்கனவே கூறியபடி மேஜர் சைக்கில் மைனர் சைக்கில் மற்றும் பிரேம்களால் சதுரமாகப் வகுக்கப்படவில்லை என்றால் ஸ்கேட்யூல் டேபிள் நீளம் தேவை இன்றி பெரியதாகிவிடும் எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு வடிவமைப்பின் முடிவும் இதுதான் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாகப் பிரிக்க வேண்டும் அல்லது மேஜர் சைக்கில் பிரேம் சைஸ்சின் ஒருங்கிணைந்த பலமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் ஒரு டாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் வருகைக்கும் அதன் டெட்லைன்னிற்கும் இடையில் குறைந்தது ஒரு முழு பிரேம் ஆவது இருக்க வேண்டும் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் பிரேம் தொடங்கிய பிறகு டாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் i இங்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த பிரேம்மால் அந்த டாஸ்க்கை எக்சீக்யூட் செய்ய முடியாது ஏனெனில் ஸ்கேட்யூலர் பிரேமின் தொடக்கத்தில் மட்டுமே செயல்படும் மேலும் எக்சீக்யூசன் தொடங்க பட வேண்டுமானால் இந்த கட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் Ti இன் எக்சீக்யூசனை இந்த பிரேமில் தொடங்க முடியாது ஒரு ஸ்கேட்யூலர் அதன் எக்சீக்யூசனை அடுத்த பிரேமில் மட்டுமே துவங்க முடியும் ஆனால் அந்த நேரத்தில் அதன் டெட்லைனுக்கு மிக அருகில் இருக்கும் டாஸ்க்கு டைம் டெட்லைனிற்கு அப்பால் நீட்டிக்கப்படலாம் டெட்லைனை தவற விடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே நமது வடிவமைப்பில் ஒரு டாஸ்க்கின் ரிலீஸ்சிற்கும் அதன் டெட்லைனிற்கும் இடையே ஒரு தெளிவான பிரேம் இருப்பதால் மிகப்பெரிய பிரேம் சைஸ்சை வகையில் பிரேம் சைஸ் ஆக அமைக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் நமது வடிவமைப்பு சிக்கல் என்னவென்றால் இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நாம் தேர்வு செய்ய வேண்டிய அதிகபட்ச பிரேம் சைஸ் எது என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதே ஒரு தெளிவான பிரேம் ஆக இருக்க வேண்டும் இது டாஸ்க்கின் ரிலீஸ்சிற்கும் அதன் டெட்லைனிற்கும் இடையில் இருக்க வேண்டும் நமது பிரேம் சைஸ் டாஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் மற்றும் அதன் டெட்லைனை விட பெரியதாக இருந்தால் இவற்றுக்கு இடையில் ஒரு தெளிவான பிரேம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை விட சிறப்பாக நம்மால் செய்ய முடியும் GCDF pi என்ற ஒரு சிம்பிள் வெளிப்பாட்டை வைத்து பிரேம் சைஸ் கொண்டு வருவோம் இந்த வெளிப்பாட்டின் வழித்தோன்றல் விவரங்களுக்குள் நாம் செல்ல போவதில்லை எனவே 2F GCD F pi ≤ di பூர்த்தி செய்யப்பட வேண்டும் GCD F pi வழங்கும் எந்தவொரு டாஸ்க்கிற்கும் வர்ஸ்ட் கேஸ் ஏற்படுகிறது இது ஒரு பிரேமின் GCD F pi க்குப் பிறகு நிகழக்கூடும் இது மிக மோசமான நிலை இந்த விஷயத்தில் டாஸ்க்கு அதன் டெட்லைனை பூர்த்தி செய்ய இரண்டாவது பிரேமின் முடிவிற்கு முன்பே அதன் டெட்லைன் இருக்க வேண்டும் ஏனென்றால் மிக மோசமான நிலையில் அதன் எக்சீக்யூசனை இங்கு தொடங்கலாம் இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது இது F GCD F pi ஆல் வழங்கப்படுகிறது மேலும் ஒரு பிரேம் மீதமுள்ளது 2F GCDF pi ≤ di ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஏனெனில் GCD F pi ஒரு வர்ஸ்ட் கேஸ் சூழ்நிலையை குறிக்கிறது இங்கு பிரேம் கடந்தபின் ஒரு டாஸ்க்கு நிகழும் எனவே மீதமுள்ள நேரத்தில் டாஸ்க்கு எக்சீக்யூசன் தொடங்க முடியாது என்பதை F GCDF pi வழங்குகிறது தொடங்கியது பின்னர் டாஸ்க்கு எக்சீக்யூசன் இங்கே எடுத்துக் கொள்ளப்படலாம் மற்றும்1F எஞ்சியிருக்கும் டெட்லைன் இங்கே இருந்தால் அதைச் சந்திக்க நாம் சரி செய்வோம் அது இங்கே 2F GCDpif ≤ di என வெளிப்படுத்தப்படுகிறது அது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இருக்க வேண்டும் மூன்று கட்டுப்பாடுகள் பின்வருமாறு பிரேம் சைஸ் ஒவ்வொரு டாஸ்க்கு எக்சீக்யூசன் டைமையும் விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் 2F GCDF pi ≤ di மற்றும் அனைத்து பீரியட்களின் LCM அதாவது மேஜர் சைக்கில் பிரேம் சைஸ் ஆல் சதுரமாக பிரிக்கப் படவேண்டும் இதை f LCM f LCM என்று நாம் எழுதலாம் பிரேம் சைஸ் மேஜர் சைக்கிலை சதுரமாக பிரிக்கிறது என்பதை இது குறிக்கிறது இந்த மூன்று கட்டுப்பாடுகளையும் பிரேம் சைஸ் தேர்ந்தெடுக்கும் போது நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இங்கே பல பிரேம் சைஸ் சாத்தியமாகின்றன இது ப்ளாசிபில் பிரேம் சைஸ் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நம்மிடம் ஒரு ப்ளாசிபில் பிரேம் சைஸ் இருந்தாலும் ஸ்கேட்யூலை கண்டுபிடிக்க முடியாது ஏனெனில் கையாள வேண்டிய மொத்த ஜாப் இன்ஸ்டன்ஸ்களின் எண்ணிக்கை ஒரு மேஜர் சைக்கிலில் உள்ள பிரேம்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது ப்ளாசிபில் பிரேம் சைஸ் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் பின்னர் பயன்படுத்தக்கூடிய பிரேம் சைஸ்களைக் கண்டுபிடிப்போம் பின்னர் அவற்றில் மிகப் பெரியதை நாம் தேர்வு செய்கிறோம் ஏனெனில் இது ஸ்கேட்யூலர் ஓவர்ஹெட்டை குறைக்கும் அடுத்த லெக்சரில் பிரேம் சைஸ்சை வடிவமைப்பதற்கும் பிரேம்களுக்கு டாஸ்க்குகளை ஒதுக்குவதற்கும் சில எடுத்துக்காட்டுகளுடன் தொடங்குவோம்